வணக்கம் நான் ஜெயந்த சாட்டர்ஜி சேவைகளை நிர்வகிப்பதில் நான் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன் நாங்கள் சேவை வணிக மேலாண்மை சிக்கல்களை பல்வேறு கோணங்களில் பார்க்கிறோம் கடந்த அமர்வில் நாம் தயாரிப்பு சேவை அமைப்புகள் பற்றி பேசினோம் இன்றைய உலகில் நாம் தயாரிப்புகளை எவ்வாறு அதிக அளவில் சேவை செய்கிறோம் அல்லது பரிமாறுகிறோம் என்பதை நாம் பார்த்தோம் அங்கு உரிமையை மாற்றுவதற்கு பதிலாக நாங்கள் தீர்வில் கவனம் செலுத்துகிறோம் வாடிக்கையாளர் பெற விரும்பும் இறுதி நன்மையில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் மேலும் உரிமையை மாற்றுவதற்குப் பதிலாக நாங்கள் அகழ்வாராய்ச்சி அல்லது பூமியை அகற்றுவதற்கான உதாரணத்தைப் பயன்படுத்துகிறோம் இயந்திரங்களின் உரிமையை மாற்றாமல் ஒப்பந்த முறையில் எந்த காலப்பகுதியில் எத்தனை டன் மண் அகற்றப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் கவனம் செலுத்தினோம் இயந்திர சப்ளையர் இப்போது பூமியை அகற்றுவதற்கான சேவையை வழங்குகிறது அந்த ஒப்பந்தத்திற்குப் பிறகு அந்த சேவை வழங்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் பிற அமைப்புகள் அதே தீர்வை வழங்க மற்றொரு தளத்திற்கு செல்லலாம் திட்டத்தின் முடிவில் நம்மிடம் நன்மை இல்லை அதிக எண்ணிக்கையிலான இயந்திரங்களுக்கு எந்தப் பயன்பாடும் இல்லை அது உலோகத்தின் குவியலாக மாறியது இன்று நான் மற்றொரு அமைப்பின் அம்சத்தைப் பற்றி பேசப் போகிறேன் இந்த அமைப்பை சில ஆராய்ச்சியாளர்கள் சர்வேக்ஷன் சிஸ்டம் என்று அழைக்கிறார்கள் குறிப்பாக சேவையை நீங்கள் யூகிக்க முடியும் என்பதால் சர்வேக்ஷன் என்பது சேவை மற்றும் உற்பத்தி ஆகிய இரண்டு சொற்களின் கலவையாகும் இந்த சொற்களின் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் உண்மையை எடுத்துரைத்தனர் சேவை வணிகத்தில் வெற்றி பெற நாம் வணிகத்தை ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பாக பார்க்க வேண்டும் ஒரு உற்பத்தி வணிகப் பொருட்களின் உற்பத்தியில் அது சாத்தியம் என்றாலும் கூட புதிய சிந்தனை சில ஒருங்கிணைந்த அமைப்பாகத் தெரிகிறது ஆனால் இன்னும் நான் முன்பு ஒருமுறை விவாதித்தபடி சாக்லேட் உற்பத்தி செய்யும் ஒரு வணிகத்தைப் போல தாவரங்கள் மற்றும் இயந்திரங்கள் அல்லது சாக்லேட் உற்பத்தி செய்யும் நபர்கள் வாடிக்கையாளர்களுடன் தொடர்புகொள்ளும் மக்களிடமிருந்து மிகவும் வித்தியாசமாக இருக்க முடியும் சாக்லேட்டை சசந்தைப்படுத்த வாடிக்கையாளர்களுடன் தொடர்புகொள்வது அதை உருவாக்குவது பிராண்ட் நல்ல பதவி உயர்வு நல்ல விநியோகம் போன்றவற்றில் வாடிக்கையாளர் திருப்தியை உருவாக்குதல் அமைப்பின் கட்டமைப்பிற்கு ஏற்ப பல்வேறு துறைகள் தனித்தனியாக செயல்பட முடியும் இறுதியில் அவர்கள் அனைவரும் உள்ளீடுகளை வெளியீடாக மாற்றி வாடிக்கையாளருக்கு வழங்க வேண்டும் ஆனால் வெவ்வேறு செயல்பாடுகள் தனித்துவமான இருப்பைக் கொண்டிருக்கலாம் ஆனால் சேவையில் அது பல சமயங்களில் கடினமான கருத்தாக இருக்கலாம் அடுத்து நான் பயன்படுத்தப் போகும் வரைபடத்தை நீங்கள் பார்த்தால் இடதுபுறத்தில் ஒரு பகுதியும் வலது புறத்தில் உள்ள மற்றொரு பகுதியும் வாடிக்கையாளருடன் நாங்கள் இடைமுகமாக இருப்பதை இங்கே காணலாம் இப்போது இந்த வாடிக்கையாளர் எதிர்கொள்ளும் துறைகள் பெரும்பாலும் இந்த தொகுதி முன் அலுவலகம் முன் நிலை என்று அழைக்கப்படுகின்றன ஒரு விதத்தில் தியேட்டரிலிருந்து உருவகம் எடுக்கப்படுகிறது அங்கு ஒரு முன் மேடை உள்ளது அங்கு நாடகம் நடைபெறுகிறது அங்கு பார்வையாளர் முன் மேடையில் என்ன நடக்கிறது என்று தொடர்பு கொள்கிறார் அந்த முன் நிலை பல்வேறு தொழில்நுட்ப உற்பத்தி கூறுகள் செயல்படும் பின் நிலை என்று அழைக்கப்படுகிறது எனவே சேவை சூழலில் புரிந்துகொள்வது எளிது ஒரு உணவகத்தைப் பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் உணவகத்திற்குள் நுழையும்போது உங்கள் முன்பதிவைச் சரிபார்க்கும் நபர்கள் இருப்பார்கள் மேஜையில் உங்கள் ஆர்டரை எடுப்பார்கள் என்று ஒரு மேலாளர் வருவார் என்று அவர்கள் உறுதியளிப்பார்கள் பின்னர் உங்கள் ஆர்டருக்கு ஏற்ப சர்வர்கள் உங்கள் உணவை உங்கள் மேசைக்கு கொண்டு வருவார்கள் மக்கள் சேவை செய்யும் நபர்கள் உங்கள் ஆர்டரை எடுத்துக் கொள்ளும் நபர்கள் உங்களை மேசைக்கு உறுதியளிக்கும் நபர்கள் மற்றும் இந்த செயல்பாடுகள் அனைத்தும் இங்கு காண்பிக்கப்படுவதால் முன் எதிர்கொள்ளும் அல்லது முன் நிலை என்று அழைக்கப்படும் அல்லது காணக்கூடிய செயல்பாடுகளுடன் வெவ்வேறு தொடர்புகள் இருக்கும் இப்போது வெளிப்படையாக உணவகத்தின் பின்புறம் சமையலறை உள்ளது அது கணக்கு அலுவலகம் அது பில்லிங் அமைப்பு மற்றும் அது பொருள் கொள்முதல் அமைப்பு எப்படியும் இது தொழிற்சாலைக்கு மிகவும் ஒத்திருக்கிறது மற்றும் அந்த பின் அலுவலகம் பொதுவாகத் தெரியவில்லை மற்றும் வாடிக்கையாளர்களின் திருப்திக்கு ஏற்ப அல்லது வாடிக்கையாளர் திருப்தியைத் தாண்டி செல்லும் வரை வாடிக்கையாளர் கவலைப்படுவதில்லை வழங்கப்பட்ட உணவின் தன்மை மற்றும் பாணி அல்லது தரம் குறித்து வாடிக்கையாளருக்கு சில அதிருப்தி இருந்தால் உணவில் ஏதாவது தவறு நடந்து பிரச்சனையை உருவாக்கும் என்றால் சமையலறைக்கு ஒரு டென்ஷன் வரும் அப்போது சமையலறையில் கவனம் இருக்கும் ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த முன் நிலை மற்றும் பின் நிலை இருந்தாலும் சேவையில் ஒரு ஒருங்கிணைந்த சிஸ்டம் செயல்பாடாக முழு செயல்பாடுகளையும் நினைப்பது மிக முக்கியமானது ஏனெனில் சேவையகங்கள் எவ்வளவு திறமையானவையாக இருந்தாலும் அல்லது உணவுகள் சரியாகத் தயாரிக்கப்படாவிட்டால் பணிப்பெண்களாக இருந்தாலும் சமையலறை செயல்பாட்டுக்கு வருவது மட்டுமல்லாமல் சமையல்காரர் மட்டுமல்ல முழு அமைப்பும் வாடிக்கையாளர்களின் பார்வையில் எதிர்மறையான அனுபவத்தை அவரது மனதில் உருவாக்குகிறது எனவே முன் மேடையில் நன்றாக சேவை செய்ய அது பின் மேடையுடன் மிகச்சிறந்த ஒருங்கிணைப்பாக இருக்க வேண்டும் மற்றும் வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்ய அவர்கள் அனைவரும் மிகவும் பொறுப்பாக வேலை செய்ய வேண்டும் சில வாடிக்கையாளர்கள் தங்கள் உணவை அதிக காரமாக விரும்புவார்கள் சில வாடிக்கையாளர்கள் அதை காரமாக விரும்பமாட்டார்கள் முன் நிலை மற்றும் பின் நிலைக்கு இடையேயான இந்த எதிர்வினைகள் மற்றும் தொடர்புகள் அனைத்தும் உண்மையான நேரத்தில் மிகவும் இறுக்கமாக இணைக்கப்பட வேண்டும் ஒரு உற்பத்தி சூழ்நிலையில் இருப்பதைப் போல மேடை வாரியான சரக்குகள் மற்றும் மேடை வாரியான இடைநிறுத்தங்கள் இருக்கலாம் நாம் அடிக்கடி ஸ்டாக் மற்றும் ஓட்டம் என்று அழைப்பது அது ஒரு தொடர்ச்சியான ஓட்டம் வாடிக்கையாளரின் நுழைவாயிலிலிருந்தும் அவரது இறுதி புறப்பாட்டிலிருந்தும் அது ஒரு ஓட்டம் எந்த குறிப்பிட்ட இடத்திலும் ஒரு நெரிசல் எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் ஒரு செயலிழப்பு முழு ஓட்டத்தையும் முழு அனுபவத்தையும் பாதிக்கும் இது சேவை அமைப்பு சேவை சந்தைப்படுத்தல் உற்பத்தி கொள்முதல் தர உணர்வுகள் மற்றும் அனைத்தையும் ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பாக கருத வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது பில்லிங் தவறாக இருந்தால் நீங்கள் அதிருப்தியை உருவாக்கலாம் உணவு தவறாக இருந்தால் அதிருப்தியை உருவாக்கலாம் சர்வர் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அதிருப்தியை உருவாக்கலாம் சந்திப்பு சரியாக மதிக்கப்படாவிட்டால் உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்கள் மேஜை கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் சர்வீஸ் தியேட்டர் உருவகத்துடன் தொடர்ந்து இந்த வசதி வாரியாக முன்னும் பின்னும் நாடகம் வெளிவருகிறது பின் கட்டத்தில் செயல்பாடுகளால் ஆதரிக்கப்படுகிறது வாடிக்கையாளருடன் பணியாளர்கள் தொடர்ந்து தொடர்பு கொண்டுள்ளனர் மற்றும் பல வழிகளில் சேவையின் உற்பத்தி செயல்பாட்டில் வாடிக்கையாளரை ஈடுபடுத்தும் திறன் பெரும்பாலும் வாடிக்கையாளரிடமிருந்து சிறந்த மற்றும் உயர் மட்ட பாராட்டை உருவாக்குகிறது எனவே அந்த உணவகங்கள் உங்களது பொறுப்பாளர்கள் சர்வர்கள் உங்களுடன் ஆர்டர் செய்யக்கூடிய சாத்தியமான வரம்புகள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் வாடிக்கையாளருடன் தங்கள் பதட்டத்தை மாற்றிக் கொள்ளும் போது நடத்தப்படும் நடைமுறையை விளக்குகிறார்கள் அதனால் வெளிப்படையாக சந்தையில் சிறப்பாக வெற்றி பெற முடியும் இப்போது இங்கே நாம் சேவைகளைப் பற்றி மேலும் மேலும் விவாதிக்கிறோம் அவை ஒரே நேரத்தில் மற்றும் இடம் கட்டமைக்கப்பட்ட வேலைகளுக்குள் மனிதர்களால் வழங்கப்பட்டு நுகரப்படுகின்றன இப்போது நுகர்வோராக நாம் வெவ்வேறு முறைகளைக் கொண்டிருக்கலாம் நாம் ஆரோக்கியமாக உணர்கிறோம் அல்லது நன்றாக உணர்கிறோம் என்ற உணர்வின் வெவ்வேறு நிலைகளைக் கொண்டிருக்கலாம் சேவையை வழங்குகின்ற மக்கள் அவர்களின் நகர்வில் கவலையின் நிலையில் மனதின் பின்புறத்தில் தொந்தரவுகள் அல்லது கவலைகள் இருக்கலாம் எனவே ஒரு நல்ல தரத்தை உருவாக்க குறைந்தபட்சம் சேவையை வழங்குவது போதுமான அளவு சேவைக்கு அப்பால் மற்றும் விரும்பிய அல்லது சிறந்த சேவையை நெருங்குவதற்கு இந்த தொடர்பு குறித்து சில அம்சங்கள் தரப்படுத்தப்பட வேண்டும் எனவே ஒரு தியேட்டரில் ஒரு நாடகத்தைப் போலவே வெவ்வேறு கதாபாத்திரங்களில் வெவ்வேறு கதாபாத்திரங்கள் உள்ளன இப்போது அந்த கதாபாத்திரங்கள் அந்த நடிகர்கள் மற்றும் நடிகைகள் அவர்கள் நிகழ்த்தும் வெவ்வேறு உள் உணர்வுகளைக் கொண்டிருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு நடிகருக்கு உடல்நிலை சரியில்லை ஆனால் நாடகத்துக்காகவும் நல்ல நடிப்புக்காகவும் ஒவ்வொருவரும் அவரவர் பங்கிற்கு ஏற்ப செயல்படுகிறார்கள் மிக முக்கியமாகஅவர்களுக்கு வழங்கப்பட்ட வரிகள் ஸ்கிரிப்ட் படி நடிக்கிறார்கள் இதிலிருந்து சேவை வணிகங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள பங்கு மற்றும் ஸ்கிரிப்ட் கருத்துகளை நாங்கள் பெற்றுள்ளோம் சேவை வழங்குநர்கள் எவ்வாறு தொடர்புகொள்வார்கள் என்று மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்பு உள்ளது நான் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொண்டால் அது தெளிவாகிவிடும் பல வருடங்களுக்குப் பிறகு கடந்த வாரம் எனது பல் மருத்துவரை சந்திக்க விரும்பினேன் நான் ஒரு சந்திப்பிற்காக அழைத்தேன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது நான் வந்ததும் வரவேற்பாளர் என்னை வரவேற்றார் காத்திருப்பு அறையில் எனது நியமிக்கப்பட்ட நேரத்திற்காக நான் காத்திருந்தேன் மக்கள் பல் மருத்துவரை அணுகுவதாக உணரும் பதட்ட நிலையை குறைக்க இந்த சூழல் உருவாக்கப்பட்டது பின்னர் மருத்துவர் என்னைச் சந்தித்தபோது மருத்துவர் பரிசோதித்தார் பரிசோதனைக்கு முன் அவர் நான் தற்போது என்ன மருந்துகள் எடுத்துக்கொள்கிறேன் மற்றும் பல உடல்நலம் தொடர்பான கேள்விகளைக் கேட்டார் பின்னர் தேர்வு செயல்முறை வாய் துடைத்தல் அல்லது தேர்வு போன்ற ஒரு குறிப்பிட்ட படிகளைப் பின்பற்றியது பின்னர் மீண்டும் உமிழ்ந்து துப்புதல் பிறகு மீண்டும் மேலும் பரிசோதனை செய்யவும் மற்றும் சில துப்புரவு முகவர்கள் பயன்படுத்தப்பட்டன மற்றும் சில இயந்திரங்கள் சில துப்புரவு செயல்பாடுகள் அரைக்கும் செயல்பாடுகள் மற்றும் பலவற்றை வழங்க பயன்படுத்தப்பட்டன மேலும் இந்த முழு ஓட்டமும் மற்றொரு நோயாளிக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக மீண்டும் மீண்டும் செய்யப்படும் வரவேற்பாளரின் வாழ்த்து ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்கும் மருத்துவரின் கேள்விகள் ஒரே மாதிரியாக இருக்கும் மற்றும் சிகிச்சையின் ஓட்டமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே நாங்கள் சொல்வது என்னவென்றால் சேவை வழங்குநர்கள் வரையறுக்கப்பட்ட பாத்திரத்தின்படி செயல்படுகிறார்கள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட ஸ்கிரிப்டைப் பின்பற்றுகிறார்கள் சிறிய வேறுபாடுகள் உள்ளன ஆனால் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மனிதத் தொடுதலுடன் செயல்முறை தரப்படுத்தலுக்காக அப்படியே உள்ளது இப்போது வெளிப்படையாக இந்த வகையான ஒருங்கிணைந்த முறையான அணுகுமுறையில் வெற்றிபெற சில விஷயங்கள் மிகவும் அவசியம் ஒன்று எதிர்பாராத சூழ்நிலைகள் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட வேலையான நாளில் இரண்டு சர்வர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் மற்றும் இல்லாமல் இருக்கலாம் பணியாளரின் பங்கு மற்றும் சேவையகத்தின் பங்கு இணைக்கப்பட வேண்டும் சில நேரங்களில் பின் அலுவலகத்தில் இருந்து மக்கள் முன் வந்து பணிப்பெண்ணின் பாத்திரத்தை ஆற்றலாம் அதாவது இந்த ஒருங்கிணைந்த சேவை மற்றும் உற்பத்தி சேவை அமைப்பு பலவற்றில் மக்கள் பல திறமைசாலிகளாக இருக்க வேண்டும் மற்றும் அவர்கள் நன்கு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் மறுபுறம் நல்ல தகவல் சரியான பொருத்தமான தகவல் நோயாளிக்கு அல்லது உணவக வாடிக்கையாளருக்கு வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு சேவைகளில் வழங்கப்பட வேண்டும் சேவையின் போது சேவைக்கு முன் இந்த அறிவு விநியோகம் பல சிறந்த சேவை வழங்குநர்களுக்கு ஒரு முக்கியமான தனித்துவமான புள்ளியாக மாறும் ஏனெனில் கடைசியாக வாடிக்கையாளர் சேவையின் அசையாமை காரணமாக சேவை நிகழ்வுகளை அணுகுவதற்கு முன் அவரது மனதில் ஏற்பட்ட எதிர்பார்ப்பைப் பொறுத்து நுகர்வுக்குப் பிறகு தரத்தை உணர்கிறார் நுகர்வுக்கு முந்தைய எதிர்பார்ப்புக்கும் நுகர்வுக்கு பிந்தைய கருத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு அல்லது இடைவெளி இந்த சேவைத் தரத்தின் அடித்தளமாகும் வாடிக்கையாளர்களின் மனதிற்கு போதுமான தரமான புரிதலுக்காக வாடிக்கையாளரின் எதிர்பார்ப்பை சிறப்பாக வடிவமைக்கும் வகையில் நீங்கள் பொருத்தமான அறிவைப் பகிர்ந்து கொள்கிறீர்கள் நுகர்வுக்குப் பிந்தைய திருப்திக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்குவது நல்லது இன்றைய அமர்வை ஒரு பணியுடன் முடிக்க விரும்புகிறேன் இது ஒரு வரைபடமாகும் இது இடது புறத்தில் ஒரு முழு அளவிலான சேவைகளை உங்களுக்குக் காட்டுகிறது நர்சிங் ஹோம் ஹேர் கட்டிங் சலூன் அல்லது நான்கு நட்சத்திர ஹோட்டல் ஒரு நல்ல உணவகங்கள் போன்ற உயர் தொடர்பு சேவைகள் எங்களிடம் உள்ளன வலது புறம் நமக்கு தெரிந்த குறைந்த தொடர்பு சேவைகள் உள்ளன அங்கு கேபிள் டிவி போன்ற இணைய தொடர்பு மற்றும் பிற இணையதள சேவைகள் போன்ற குறைந்த நபர் தொடர்பு உள்ளது இந்த உயர் தொடர்பு சேவைகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்ய விரும்புகிறேன் பின்னர் இந்த சேவைகளில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் பங்கேற்றபோது உங்களுக்கு அனுபவம் உள்ள பாத்திரங்களையும் ஸ்கிரிப்டுகளையும் நீங்கள் எழுத விரும்புகிறேன் பின் நிலை செயல்பாடுகள் என்ன முன் நிலை செயல்பாடுகள் என்ன நர்சிங் ஹோம் அல்லது ஹோட்டல் போன்ற ஒரு நல்ல உணவகம் போன்ற நீங்கள் தேர்ந்தெடுக்கும் சேவையின் சர்வேஷன் அமைப்பின் கட்டமைப்பு என்ன என்பதை நீங்கள் வேறுபடுத்தி அறிய விரும்புகிறேன் இந்த பணிப்பணி மன்றத்தில் மற்றும் பங்கேற்பாளருக்கு நான் மிகவும் மகிழ்ச்சியடையும் விவாதங்களில் வெளியிடப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த வாரத்தின் முக்கிய புரிதலாக அடுத்த வார தலைப்புகளுக்கு நான் செல்வதற்கு முன் இந்த குறிப்பிட்ட புகழ்பெற்ற சேவைகள் சந்தைப்படுத்தல் முக்கோணத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறேன் முக்கோணத்தின் அடிப்பகுதியில் நீங்கள் பார்ப்பது போல் இடதுபுறத்தில் சேவை வழங்குநர் சரியான சேவை வாடிக்கையாளராக இருக்கிறார் இந்த வாரம் முழுவதும் வழங்குநருக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையிலான இந்த உறவு பல வழிகளில் ஒரு ஒருங்கிணைந்த சேவையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விவாதித்தோம் வாடிக்கையாளர் ஒரு இணை உருவாக்கியவர் என்ற உணர்வு உருவாகிறது இந்த ஊடாடும் சந்தைப்படுத்தல் இந்த வாக்குறுதியை வழங்குவது அல்லது நுகர்வுக்கு முந்தைய எதிர்பார்ப்புக்கும் நுகர்வுக்கு பிந்தைய கருத்துக்களுக்கும் இடையிலான இடைவெளியைக் குறைப்பது வெற்றிகரமாக நடந்தால் அது நிறுவனத்தின் வெற்றிக்கு வழிவகுக்கிறது முக்கோணத்தின் இரண்டு பக்கங்களும் உள்ளன அங்கு ஒரு பக்கத்தில் உள் மார்க்கெட்டிங் மற்றொரு பக்கத்தில் வெளிப்புற மார்க்கெட்டிங் பார்க்கிறீர்கள் வெளிப்புற சந்தைப்படுத்துதல் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பை அளவீடு செய்கிறது மற்றும் இடது பக்கத்தில் அது வாக்குறுதியை அல்லது அனைத்து பின் நிலை செயல்பாடுகளையும் செயல்படுத்துகிறது அந்த நிறுவனம் வாடிக்கையாளர்களின் மனதில் வாக்குறுதியை மீறும் அல்லது அதற்கு அப்பால் செல்லும் திறனையும் மற்றும் திறமையையும் உருவாக்குகிறது இப்போது இந்த சேவை ஒரு மார்க்கெட்டிங் முக்கோணத்தை பல ஆசிரியர்கள் தங்கள் பல்வேறு கட்டுரைகள் மற்றும் புத்தகங்களில் இடது புறத்தில் குறிப்பிட்டுள்ளனர் நான் எழுதிய புத்தகத்தில் இது நன்கு விளக்கப்பட்டுள்ளது நான் சேவைகளை சந்தைப்படுத்தும் தொழில்நுட்பம் மற்றும் வியூகத்தை வழங்கும் ஒரு பாடத்திட்டத்தைப் பயன்படுத்துகிறேன் இந்த நேரத்தில் சமீபத்திய பதிப்பை நான் குறிப்பிடுகிறேன் மேலும் இன்றைய சூழலில் வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவரிடமும் அதிகளவு தொடர்பு கொள்ளும் பல்வேறு தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப தளங்களில் சமூக ஊடகங்கள் மற்றும் தீவிரமான செயல்பாடுகளுடன் சமூக தொழில்நுட்பங்களின் வருகையுடன் இன்றைய பொருளாதாரத்தில் ஒரு சிந்தனையை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன் இந்த முக்கோணத்தை மாற்றியமைக்க ஒரு நேரம் வந்துவிட்டதா என்று சேவை வழங்குநரைப் பற்றி மற்ற வாடிக்கையாளர்களுக்கு அதிகம் தெரியும் எனவே வழங்குநர் வாடிக்கையாளர் தொடர்பு மற்றும் வாய்ப்பு மற்றும் இணை உருவாக்கம் மற்றும் தேவையான உள் சந்தைப்படுத்தல் மற்றும் வெளிப்புற சந்தைப்படுத்தல் செயல்முறையை உருவாக்கவும் அந்த வாக்குறுதியை முழுமையாக ஆதரிக்கிறது அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு குறிப்பிட்ட வாக்குறுதியை நாம் கற்பனை செய்து உருவாக்குகிறோம் பின்னர் வாடிக்கையாளருடன் சேர்ந்து வாக்குறுதியை வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பிற்கு அப்பாற்பட்டு வழங்குவதற்கான அமைப்புகளை உருவாக்கி வாக்குறுதியைத் தாண்டி வழங்குவது எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதைப் பாருங்கள்